பிம்பங்களின் முறை I ஒரு நிலத்தொடுதொடுத்த உலோக தளத்தின் முன் புள்ளி மின்னூட்டம் I முந்தைய விரிவுரையில் லேப்ளேஸ் மற்றும் பாய்சனின் சமன்பாடுகளைப் பற்றி விவாதிக்கும் போது என்ன பார்த்தோம் நாம் பலவற்றை பார்த்தோம் ஆனால் குறிப்பாக பாய்சனின் சமன்பாடு கொடுக்கப்பட்ட மின்னூட்ட பகிர்வு மற்றும் எல்லை நிபந்தனைக்கு தனித்துவமான தீர்வைக் கொண்டுள்ளது என்பதை நாம் கண்டோம் இதன் பொருள் என்னவென்றால் எப்படியாவது எனக்கு தீர்வை காணும் யாரையாவது தெரிந்தால் அல்லது என்னிடம் ஒரு கணினி இருந்தால் அது தீர்வு கொடுக்கும் எனக்கு ஒரு எல்லை மற்றும் சில மின்னூட்டங்கள் வெளியில் வழங்கப்பட்டிருந்தால் கன அளவு வெளியே இருக்கும் அல்லது ஒரு எல்லை மற்றும் சில மின்னூட்டங்கள் உள்ளே இருந்தால் கன அளவு உள்ளே இருக்கும் மின்னழுத்தமானது எல்லையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் மின்னழுத்தம் எல்லையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் மின்னூட்டங்கள் வெளியே கொடுக்கப்படுகின்றன எப்படியாவது என்னால் ஒரு தீர்வை உருவாக்க முடியும் என்றால் அந்த எல்லை நிபந்தனையை மற்றும் பாய்சனின் சமன்பாட்டை திருப்திப்படுத்தும் ஒரு தீர்வைப் பற்றி சிந்திக்க முடியும் பின்னர் நான் இந்த தீர்வுகளை பெற்றேன் இதைத் தவிர வேறு தீர்வு எதுவும் இருக்க முடியாது இந்த கருத்தை மீண்டும் கூறுகிறேன் ஏதேனும் ஒரு முறையால் என்னால் ஒரு தீர்வைக் கண்டுபிடிக்க முடிந்தால் அல்லது யாரோ ஒருவர் வந்து என்னிடம் தீர்வைக் கூறினால் ஒருவேளை இது சரியானதாக இருக்கிறது அல்லது கணினி அந்த எல்லை நிபந்தனையையும் பாய்சனின் சமன்பாட்டையும் பூர்த்தி செய்யும் ஒரு தீர்வை உருவாக்குகிறது என்றால் அந்த தீர்வு தனித்துவமான தீர்வாகும் வேறு எந்த தீர்வும் இருக்க முடியாது எனவே நான் தீர்வை கண்டு கொண்டேன் இவ்வாறு சில குறிப்பிட்ட நிகழ்வுகளில் மின்னழுத்தத்தை பெற பிம்பங்களின் முறையை பயன்படுத்துகிறோம் இந்த விரிவுரையில் நான் இரண்டு எடுத்துக்காட்டுகளை எடுக்கப் போகிறேன் முதல் எடுத்துக்காட்டு ஒரு நிலத்தொடுதொடுத்ததன் முன் ஒரு மின்னூட்டம் இதன் பொருள் என்னவென்றால் மின்னழுத்தம் அங்கு 0 உலோக தளம் தளம் என்றால் எல்லையற்ற அளவிற்கு என்று பொருள் எனவே கேள்வியை குறிப்பிடுகிறேன் கேள்வி என்னவென்றால் என்னிடம் ஒரு நிலத்தொடுதொடுத்த தளம் உள்ளது அதாவது இங்கே மின்னழுத்தம் 0 மற்றும் நான் அதற்கு முன்னால் ஒரு மின்னூட்டத்தை வைக்கிறேன் q இன் தொலைவு z0 என சொல்லலாம் இங்கு முழுவதும் உள்ள மின்னழுத்தம் என்ன கவனத்தில் கொள்ளுங்கள் இது நிலத்தொடுதொடுத்த பட்டுள்ளது எனவே இந்த கோடு இது ஒரு எல்லையை உருவாக்குகிறது மற்றும் எல்லா இடங்களிலும் முடிவிலி வரை உள்ளது இப்போது நான் அதை முடிவிலி வரை உருவாக்குகிறேன் அங்கு மின்னழுத்தம் 0 ஆகும் எனவே நான் உண்மையில் எல்லை முழுவதும் மின்னழுத்தத்தை குறிப்பிட்டுள்ளேன் மின்னழுத்தம் என்ன என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் V x y மற்றும் z என்று சொல்லலாம் இந்த நிறம் சரியில்லை என்பதால் x y மற்றும் z ஐ வேறு நிறத்தில் எழுதுகிறேன் இதை இங்கே முன்பே z0 என எழுதி வைத்திருக்கிறேன் எனவே இவற்றை நீங்கள் சிறப்பாகக் காண்பதற்கு இந்த திசை z என்று நான் எடுத்துக் கொள்கிறேன் வழக்கமான அர்த்தத்தில் இதைச் செய்வேன் இங்கே எனது எல்லை இங்கே என் z அச்சு மற்றும் இங்கே z0 தொலைவில் உள்ள மின்னூட்டம் q மேலும் அழுத்தம் V x y z ஐக் காண விரும்புகிறேன் இந்த கனஅளவில் மேலே உள்ள கனஅளவு இந்த நிறத்தில் அதை உருவாக்குகிறேன் ஏனெனில் இது இந்த கனஅளவின் எல்லையை குறிப்பிடுகிறது இப்போது இந்த கனஅளவுக்குள் பாய்சனின் சமன்பாடு டெல் வர்க்கம் V சமம் மைனஸ் ρ இன் கீழ் எப்சிலன் 0 ஆகும் கொடுக்கப்பட்ட புள்ளி மின்னூட்டத்திற்கு ρ என்ன என்பதை நினைவில் கொள்க இது டெல்டா சார்புகளாக வழங்கப்படுகிறது q டெல்டா r மைனஸ் z0 z இன் கீழ் எப்சிலன் 0 ஆகும் மேலும் z சமம் 0 இல் V 0 ஆகும் இது z சமம் 0 தளம் மற்றும் எல்லாமே வெளியில் மற்றும் r சமம் முடிவிலியில் இதற்கு தீர்வு காண விரும்புகிறேன் இப்போது இதற்கு தீர்வு காண ஒரு வழி பாய்சனின் சமன்பாட்டைத் தீர்ப்பது வேறு வழி நான் மின்னூட்ட உள்ளமைவைக் கண்டுபிடிக்க முடியும் இதனால் இந்த எல்லை நிபந்தனை திருப்தி அடைகிறது என்னால் அதைச் செய்ய முடிந்தால் எனது தீர்வையும் நான் கண்டு கொள்வேன் இந்த தீர்வுகள் மற்றும் இது பிம்பங்களின் முறையில் நாம் பயன்படுத்தும் ஒரு தந்திரமாகும் 2V 0 qδ 0 இப்போது ஒரு சில குறிப்புகள் ஒன்று இந்த மின்அழுத்தம் நான் x y தளத்தில் இருக்கும் இடத்தைப் பொறுத்து இருக்கப்போவதில்லை எனவே இதற்கு உருளை சமச்சீர் உள்ளது எனவே இது x வர்க்கம் கூட்டல் y வர்க்கத்தை பொருத்தது x வர்க்கத்திற்கு விகிதாசாரமாகும் கூட்டல் அது விகிதாசாரமல்ல ஆனால் x வர்க்கம் கூட்டல் y வர்க்கத்தை மட்டுமே சார்ந்துள்ளது எனவே வெளிப்படையாக இது z0 ஐ சார்ந்தது எனவே இப்போது இந்த தளத்தை மீண்டும் பார்ப்போம் இப்போது நாம் ஒரு கணம் எடுத்துக் கொள்ள போகிறோம் பின்னர் பிம்பங்களின் முறை எப்படி இருக்கும் என்று சொல்கிறேன் இங்கே மின்னூட்டம் q மற்றும் எல்லையின் மின்னழுத்தம் 0 ஆக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இப்போது இதைப் பாருங்கள் இந்த தளத்தின் பின்னால் ஒரு மின்னூட்டம் இருப்பதாக நான் எடுத்துக்கொண்டால் இது அதே தூரத்தில் மைனஸ் q ஆகும் அந்த எல்லையில் உள்ள மின்னழுத்தத்தை q எனக்கு கொடுக்கும் அது 1 இன் கீழ் 4 பை எப்சிலன் 0 q இன் கீழ் வர்க்கமூலம் x வர்க்கம் கூட்டல் y வர்க்கம் ஏனெனில் x மற்றும் y இதில் உள்ள மின்னூட்டம் 0 கூட்டல் z கழித்தல் z0 வர்க்கம் z சமம் 0 இல் q 14π0qx2y2z z02|z z0 ஏனெனில் இந்த எல்லை z சமம் 0 மற்றும் மைனஸ் q கொடுக்கும் மின்னழுத்தமானது 1 இன் கீழ் 4 பை எப்சிலன் 0 மைனஸ் q இன் கீழ் வர்க்கமூலம் x வர்க்கம் கூட்டல் y வர்க்கம் கூட்டல் z கூட்டல் z கூட்டல் கழித்தல் z0 வர்க்கம் z சமம் 0 இல் ஆகும் ஆக இரண்டும் வெவ்வேறு புள்ளிகளில் வெவ்வேறு மின்னழுத்தங்களை கொடுத்தாலும் z சமம் 0 இல் இரண்டு மின்னழுத்தங்களும் சமமாகவும் எதிரெதிர் அடையாளமாகவும் இருக்கின்றன எனவே உடனடியாக இது எனக்கு z சமம் 0 இல் V சமம் 0 ஆக இருக்கும் என சொல்கிறது q 14π0qx2y2z z02|zz0 z ஆனது 0 க்கு சமமாக இருந்தால் V ஆனது 0 க்கு சமம் அதாவது இந்த இரண்டு மின்னூட்டங்கள் பிளஸ் q மற்றும் மைனஸ் q எனக்கு தேவையான எல்லை நிபந்தனைகளை கொடுக்கிறது வெளிப்படையாக r ஆனது முடிவிலிக்கு முனையும்போது இரண்டு மின்னூட்டங்களும் எனக்கு 0 மின்னழுத்தத்தை தருகின்றன எனவே r சமம் முடிவிலி நிலை திருப்தி படுத்தப்பட்டுள்ளது ஆனால் இதன் சிறப்பு என்னவென்றால் z ஆனது 0 க்கு சமமாக இருந்தாலும் எல்லை நிபந்தனையை நிறைவு செய்கிறது ஆகையால் இந்த மின்னூட்டத்தை விலக்கும் இந்த மேல் பகுதியில் நான் பார்த்தால் மேல் பகுதியில் உள்ள பாய்சனின் சமன்பாடு டெல் வர்க்கம் V என்பது மைனஸ் q பொருத்தமான டெல்டா சார்பு இன் கீழ் எப்சிலன் 0 க்கு சமம் மேல் பகுதியை பொருத்தவரை இந்த இரண்டின் கலவையான மின்னழுத்தம் ஒரே பாய்சனின் சமன்பாட்டை நிறைவு செய்கிறது ஏனெனில் இது மேலே உள்ள மின்னூட்டத்திற்கு மட்டுமே பூர்த்தியாகிறது மேலும் இரண்டும் சேர்ந்து எனக்கு ஒரே எல்லை நிபந்தனையை தருகின்றன அதாவது மேல் பகுதியில் நான் மின்னழுத்தத்தை எழுதினால் இங்கே பிளஸ் q ஐ எடுத்துக்கொள்வோம் மைனஸ் q இங்கே மேல் பகுதியில் மின்னழுத்தம் V x y z ஐ q காரணமாக மின்னழுத்தம் கூட்டல் மைனஸ் q காரணமாக மின்னழுத்தம் என எழுதினால் டெல் வர்க்கம் V என்பது டெல் வர்க்கம் Vq கூட்டல் டெல் வர்க்கம் V மைனஸ் q க்கு சமம் ஆனால் மேல் பகுதிக்கு இது 0 ஏனெனில் டெல்டா சார்பு எனக்கு அந்த பகுதியில் 0 தருகிறது இது டெல் வர்க்கம் Vq போன்ற அதே பாய்சனின் சமன்பாட்டை திருப்தி படுத்துகிறது மேலும் Vz அவை எல்லை நிபந்தனையை பூர்த்தி செய்கின்றன எனவே Vq கூட்டல் V மைனஸ் q சேர்க்கை சரியான பாய்சனின் சமன்பாட்டையும் சரியான எல்லை நிபந்தனையையும் பூர்த்தி செய்கிறது இதன் பொருள் என்னவென்றால் இது இரண்டையும் திருப்திப்படுத்தும் ஒரு தீர்வாகும் இந்த தீர்வு தனித்துவமான தேற்றத்தால் கிடைக்கிறது Vx y zVqV q 2V 2Vq2V q எனவே நாம் தீர்வைக் கண்டோம் அதாவது ஒரு நிலத்தொடுதொடுத்த உலோக தளம் அல்லது நிலத்தொடுதொடுத்த தளத்தின் முன் இருக்கும் ஒரு மின்னூட்டத்திற்கு நான் இங்கே ஒரு மைனஸ் மின்னூட்டத்தை வைத்து இந்த பகுதியில் உள்ள மின்னழுத்தத்தை பிளஸ் q இன் காரணமாக V கூட்டல் மைனஸ் q இன் காரணமாக V என எழுதினால் இதுவே தீர்வு பிம்பங்களின் முறைக்குப் பின்னால் உள்ள யோசனை இதுதான் அதாவது நீங்கள் சில பிம்ப மின்னூட்டங்களை எங்காவது வைப்பதன் மூலம் தீர்வைக் கண்டீர்கள் நீங்கள் தீர்வைக் கண்டீர்கள் ஆகையால் மின்னழுத்தம் V x y z ஐ 1 இன் கீழ் 4 பை எப்சிலன் 0 க்கு சமமாக எழுத முடியும் q இரண்டிற்கும் சமமானது நான் q ஐ வெளியே கூட எழுத முடியும் 1 இன் கீழ் x வர்க்கம் கூட்டல் y வர்க்கம் கூட்டல் z மைனஸ் z0 வர்க்கமூலம் மைனஸ் இங்கே பிம்பத்தின் காரணமாக 1 இன் கீழ் வர்க்கமூலம் x வர்க்கம் கூட்டல் y வர்க்கம் கூட்டல் z கூட்டல் z0 முழுவதற்கும் வர்க்கம் இது மின்னழுத்தம் மின்னழுத்தத்தை கண்டுபிடித்துவிட்டால் மற்ற அனைத்தும் அதை தொடர்ந்து வரும் மின்புலம் E x y மற்றும் z ஐக் கண்டுபிடிக்க விரும்பினால் இது மைனஸ் V இன் சாய்வு என வரும் நான் மேற்பரப்பில் மின்னூட்டத்தை கண்டுபிடிக்க விரும்பினால் நான் இங்கே மின்புலத்தை மேற்பரப்பு மின்னூட்டம் தொடர்பான காஸின் விதிப்படி கண்டுபிடிப்பேன் Vx y zq4π01x2y2z z02 1x2y2z z02 E V எனவே அதைச் செய்வோம் இதைப் பயன்படுத்தி உலோக மேற்பரப்பில் உள்ள மின்னோட்டத்தை கண்டுபிடிப்போம் எனவே நாம் செய்ய விரும்புவது என்னவென்றால் V ஐக் கண்டுபிடித்தோம் இது x y z இது சமம் q இன் கீழ் 4 பை எப்சிலன் 0 1 இன் கீழ் வர்க்கமூலம் x வர்க்கம் கூட்டல் y வர்க்கம் கூட்டல் z மைனஸ் z0 வர்க்கம் கழித்தல் 1 இன் கீழ் வர்க்கமூலம் x வர்க்கம் கூட்டல் y வர்க்கம் கூட்டல் z கூட்டல் z0 வர்க்கம் பின்னர் மின்புலம் அல்லது இதை சற்று வித்தியாசமாக எழுதுவோம் ஏனென்றால் இது x வர்க்கம் கூட்டல் y வர்க்கத்தின் கலவையாகும் இது உருளை ஆயத்தொகுதிகளைப் பயன்படுத்தி நான் s வர்க்கம் என எழுதலாம் எனவே இதை நான் q இன் கீழ் 4 பை எப்சிலன் 0 1 இன் கீழ் வர்க்கமூலம் s வர்க்கம் கூட்டல் z கழித்தல் z0 வர்க்கம் கழித்தல் 1 இன் கீழ் வர்க்கமூலம் s வர்க்கம் கூட்டல் z கூட்டல் z0 என எழுதுவேன் மின்புலம் E x y z மற்றும் இந்த z கூறு மட்டுமே கண்டுபிடிப்போம் மைனஸ் நான் ஏன் அதைச் செய்கிறேன் என்பதை நீங்கள் ஒரு நிமிடத்தில் பார்ப்பீர்கள் dv இன் கீழ் dz என்பது q இன் கீழ் 4 பை எப்சிலன் 0 ஆக இருக்கும் இது எனக்கு மைனஸ் அரை மடங்கு வெளியே மைனஸ் அடையாளம் 2 z கழித்தல் z0 வகுத்தல் s வர்க்கம் கூட்டல் z கழித்தல் z0 வர்க்கம் அடுக்கு 3 கீழ் 2 மைனஸ் மைனஸ் பிளஸ் அரை பெருக்கல் 2 z கூட்டல் z0 இன் கீழ் s வர்க்கம் கூட்டல் z கூட்டல் z0 வர்க்கம் அடுக்கு 3 கீழ் 2 இந்த 2 ரத்தாகும் Vxyzq4π01x2y2z z02 1x2y2zz02q4π01s2z z02 1s2zz02 Ezxyz ∂V∂z q4π0 122z z0s2z z0232122zz0s2z z0232 எனவே இறுதியாக எனக்கு இந்த மைனஸ் அடையாளத்தையும் இந்த மைனஸ் அடையாளத்தையும் நீக்கி மைனஸ் அடையாளத்தை இங்கே எழுதலாம் எனவே எனக்கு Ez சமம் q இன் கீழ் 4 பை எப்சிலன் 0 z கழித்தல் z0 இன் கீழ் s வர்க்கம் கூட்டல் z கழித்தல் z0 வர்க்கம் அடுக்கு 3 இன் கீழ் 2 கழித்தல் z கூட்டல் z0 இன் கீழ் s வர்க்கம் கூட்டல் z கூட்டல் z0 வர்க்கம் அடுக்கு 3 இன் கீழ் 2 நான் ஏன் Ez ஐ மட்டும் கணக்கிடுகிறேன் ஏனென்றால் அது தேவைப்படுகிறது மின்னூட்டத்திற்கு அது மட்டுமே தேவைப்படுகிறது Ezq4π0z z0s2z z0232 z z0s2z z0232 இது ஒரு சமநிலை மேற்பரப்பு என்பதால் சாய்வு நாம் ஏற்கனவே விவாதித்த சாய்வு இங்கே செங்குத்தாக இருக்கும் எனவே மேற்பரப்புக்கு அருகில் புலம் z கூறு மட்டுமே மின்னூட்ட அடர்த்தி என்ன என்று பார்ப்போம் நான் இங்கே ஒரு சிறிய பெட்டியை எடுத்தால் பரப்பளவு தொகையீடு பெட்டியின் இந்த பக்கத்தில் உள்ள பரப்பளவு இந்த வழியில் செல்கிறது இது ஒரு உலோகம் என்பதால் புலம் உள்ளே உள்ளே புலம் 0 ஆகும் இந்த பக்க பரப்பளவு புலங்களுக்கு செங்குத்தாக உள்ளது எனவே இது பங்களிக்காது எனவே E புள்ளி ds என்பது Ez முறை இது ஒரு சிறிய பரப்பளவு என்பதால் இதை டெல்டா a என்று அழைப்போம் இது மின்னூட்ட பகிர்வு சிக்மா டெல்டா a இன் கீழ் எப்சிலன் 0 க்கு சமமாக இருக்கும் எனவே சிக்மா என்பது எப்சிலன் 0 Ez z சமம் 0 இல் அது இங்கே எழுதுவதால் எனக்கு s தூரத்தில் சிக்மாவானது அல்லது z0 இல் உள்ள மின்னூட்டத்தின் x y ஆனது எப்சிலன் 0 முறை இது z சமம் 0 இல் உள்ளது எனவே q இன் கீழ் 4 பை எப்சிலன் 0 முறை நீங்கள் இதை மிக எளிதாக கணக்கிடலாம் இது மைனஸ் 2 z0 இன் கீழ் s வர்க்கம் கூட்டல் z0 வர்க்கம் அடுக்கு 3 இன் கீழ் 2 எனவே இப்போது இந்த எப்சிலன் 0 ரத்தாகிறது இந்த 2 இங்கே எனக்கு 2 பை தருகிறது எனவே மேற்பரப்பில் உள்ள மின்னூட்டமானது சிக்மா s சமம் மைனஸ் q இன் கீழ் 2 பை z0 இன் கீழ் s வர்க்கம் கூட்டல் z0 வர்க்கம் அடுக்கு 3 இன் கீழ் 2 ஆக இருப்பதை காணலாம் இந்த மின்னூட்டம் மின்னூட்டத்தின் நிலையிலிருந்து நீங்கள் விலகிச் செல்லும்போது இது தூரம் s இது குறைய தொடங்குகிறது எனவே மின்னூட்ட அடர்த்தி குறைகிறது